சென்ற வகுப்பில் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சில முக்கிய ப்ராப்பர்ட்டீஸ் பற்றி விவாதித்தோம் இந்த வகுப்பிலும் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சில முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ் பற்றி விவாதிப்பதில் நமது பயணத்தை தொடருவோம் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டீஸ் தொடர்பான முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்ததைப் பார்ப்போம் லீனியரிட்டி பற்றி விவாதித்தோம் எனவே f1 மற்றும் f2 ஆகியவற்றின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் F1 மற்றும் F2 என்பதை நாம் நிரூபித்தோம் எனவே அவற்றின் லீனியர் சேர்க்கை போல இருக்கும் லீனியர் டேர்ம் ஐ லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக் கொண்டால் நாம் பெறுவது இதே போல் ஸ்கேலிங் க்கு யின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இப்போது சிக்னல் சிறிது நேரம் மாறினால் டைம் ஷிப்ட் ன் போது அந்த செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இருக்கும் எனவே இந்த மூன்றை தான் கடந்த வகுப்பில் விவாதித்தோம் இப்போது ஃப்ரீக்வன்சி மாற்றத்தைப் பற்றி பேசலாம் இப்போது என்பது இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பின்னர் இன் லேப்ளேஸ் ப்ரீக்வேன்சி ஷிப்ட் ன் போது ஒவ்வொரு ஐ உடன் மாற்றுவதன் மூலம் இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் லிருந்து ஐப் பெறலாம் என்று கூறலாம் எனவே இந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி ஃப்ரீக்வன்சி ஷிப்ட் அல்லது ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷன் என அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்வோம் மற்றும் என்பது நமக்கு தெரியும் இப்போது நாம் ஷிப்ட் ப்ராப்பர்ட்டி யை பயன்படுத்தினால் சைன் மற்றும் கொசைன் செயல்பாடுகளை டேம்ப்ட் சைனாய்டுகளின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ பெற வேண்டும் அதாவது நாம் அல்லது உடன் ஐ பெருக்குகிறோம் ஐ உடன் மாற்றுவதன் மூலம் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ கீழ்கண்டவாறு கொடுக்கலாம் என்பது இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் இப்போது டைம் டிஃபரென்ஷியேஷன் பற்றி பேசலாம் பின்னர் அதன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் டெரிவேட்டிவ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது எனவே லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நிலையான வரையறையை நாம் பயன்படுத்துகிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட வகை இன்டெக்ரல் எவ்வாறு தீர்ப்பீர்கள் இன்டெகிரஷன் பை பார்ட்ஸ் முறையை பயன்படுத்துவோம் எனவே இந்த சமன்பாட்டின் இன்டெக்ரல் ஐ கண்டறிய அதே ப்ராப்பர்ட்டீ ஐ நாம் பயன்படுத்துவோம் எனவே இங்கே u e−st du −se−st dt dv dfdt dt df v f பிறகு இப்போது இதேபோல் f இன் இரண்டாவது டெரிவேட்டிவ் ஐயும் எடுக்கலாம் அதனால் நமக்கு கிடைப்பது

இந்த முறையில் தொடர்ந்தால் இன்னும் பொதுவான லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ உருவாக்கலாம் இது f ன் n வது டெரிவேட்டிவ் ஐயும் இதை பயன்படுத்தி எழுதலாம் முதலில் பூஜ்ஜியத்தில் பெறப்பட்ட டெரிவேட்டிவ் ன் மதிப்பு மற்றும் பூஜ்ஜியத்தில் வழித்தோன்றலில் டெரிவேட்டிவ் n 1 இன் மதிப்பு வரை பெற முடியும் எனவே இது இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ கண்டுபிடிப்பதற்கான பொதுவான வெளிப்பாடு ஆகும் இப்போது டைம் இன்டெகிரஷன் பற்றி பேசலாம் இப்போது F என்பது f இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பின்னர் அதன் இன்டக்ரல் ன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இதை இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் செய்வதற்கு நாம் மற்றும் நாம் இண்டெகரேஷன் பை பார்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஐ பயன்படுத்தினால் நமக்கு கீழ்கண்ட சமன்பாடு கிடைக்கும்

இப்போது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை கவனமாகக் கண்டால் t என்ற டேர்ம் இன்ஃபினிட்டி க்கு வரும்போது என்ன பார்ப்பீர்கள் இந்த வெளிப்பாட்டில் உள்ள முதல் டேர்ம் பற்றி பேசலாம் சமன்பாட்டின் வலது புறத்தில் உள்ள முதல் டேர்ம் t ∞ என்ற டேர்ம் ஐ மதிப்பிடுவது e−s∞ காரணமாக பூஜ்ஜியத்தை அளிக்கிறது மற்றும் t 0 இல் மதிப்பீடு செய்யும் போது ஐ வழங்குகிறது இவ்வாறு முதல் டேர்ம் பூஜ்ஜியமாகும் இறுதியாக எஞ்சியிருப்பது இப்போது ப்ரீக்வேன்சி டிஃபரென்ஷியேஷன் பற்றி பேசலாம் F என்பது f இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் பின்னர் s ஐ ப் பொறுத்து டெரிவேட்டிவ் ஐ எடுக்கும் போது எனவே பொதுவான முறையில் நாம் கீழ்கண்டவாறு எழுதலாம் இந்த வெளிப்பாடு ஃப்ரீக்வன்சி டிஃபரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் ஐ வழங்கும் இப்போது டைம் பீரியாடிசிட்டி பற்றி பேசலாம் படத்தில் காட்டியுள்ள f செயல்பாடு t என்ற பீரியட் உள்ள ஒரு பீரியாடிக் செயல்பாடாக இருந்தால் இது டைம் ஷிப்டெட் நேரங்களின் கூட்டுத்தொகையாக குறிப்பிடப்படும் உங்களிடம் இந்த செயல்பாடு இருந்தால் இந்த பீரியாடிக் செயல்பாட்டை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று என்று சொல்லப்படுகிறது இதன் 0 முதல் t வரை இருக்கும் இரண்டாவது ஆகும் இது t முதல் 2t வரையிலும் மூன்றாவது 2t முதல் 3t வரையிலும் இருக்கும் இப்போது செயல்பாட்டை தொகுக்கிறீர்கள் என்றால் ஸ்டேப் செயல்பாடுகளின் அடிப்படையில் மேலே உள்ள வெளிப்பாட்டை எழுதலாம் என்று குறிப்பிட்ட பீரியாடிக் செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க கேட்கப்பட்டால் என்ன எழுதுவீர்கள் f1 செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ F1 என்று எழுதுவீர்கள் பின்னர் நாம் டைம் ஷிப்ட் ப்ராப்பர்ட்டி ஐ பயன்படுத்துவோம் மேலும் ஆக மாறும் இரண்டாவது டெர்ம் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ எழுதுவோம் மூன்றாவது முறை இது ஆக மாறும் இறுதியாக கிடைக்கும் வெளிப்பாடு தொடரைச் சேர்த்தால் if |x| 1 இப்போது இந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தினால் கீழ்கண்டவாறு எழுதலாம் இதிலிருந்து நாம் என்ன கவனிக்க முடியும் F1 என்பது f1 இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்பதை நாம் அவதானிக்கலாம் அதாவது அதன் முதல் பீரியட் ல் மட்டுமே வரையறுக்கப்பட்ட செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இது இப்போது நமக்கு என்ன கிடைக்கிறது முழுமையான பீரியாடிக் செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்று F1 ஐக் கண்டுபிடிக்க விரும்பினால் F1 ஐ 1 − e−Ts ஆல் வகுக்க வேண்டும் பின்னர் முழுமையான பீரியாடிக் செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பெறுவோம் இப்போது இரண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ் ஆரம்ப மதிப்பு மற்றும் இறுதி மதிப்பு தியரங்கள் பற்றி பேசலாம் செயல்பாட்டின் ஆரம்ப மற்றும் இறுதி மதிப்புகளைக் கண்டுபிடிப்பதில் இந்த இரண்டு தியரங்கள் மிக முக்கியமானவை அதாவது செயல்பாட்டின் மதிப்பை t 0 எனும் நேரத்தில் இன்ஃபினிட்டி யின் செயல்பாட்டின் மதிப்பைக் கண்டறியவும் இது நம்மை அனுமதிக்கிறது f இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன F இன் உதவியுடன் இந்த இரண்டு மதிப்புகளையும் நாம் நேரடியாக கண்டறியலாம் இதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் என்ற செயல்பாட்டின் டிஃபரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி ஐ எடுத்துக் கொள்வோம் நாம் என்பது லிருந்து பூஜ்ஜியத்தில் செயல்பாட்டின் மதிப்பைக் கழித்தல் என்று எழுதுகிறோம் இப்போது நாம் s →∞ ஐ அனுமதித்தால் மேலேயுள்ள சமன்பாட்டின் இன்டெக்ராண்ட் குறைந்துபோகும் டேம்பிங் எக்ஸ்பொனென்ஷியால் பாக்டர் காரணமாக மறைந்துவிடும் எனவே s யின் மதிப்பை இன்ஃபினிட்டி வைத்தால் கிடைக்கும் எனவே யின் வலது புறம் உள்ள வெளிப்பாடு முழுவதும் பூஜ்ஜியமாக மாறும் அது பூஜ்ஜியமாக மாறும் போது அதை என்று எழுதலாம் ஏனெனில் இந்த மதிப்பு ஒரு நிலையான மதிப்பாக இருக்கும் எனவே என்று எழுதலாம் இந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டீ இனிஷியல் வேல்யு தியரம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது பைனல் வேல்யு தியரம் விஷயத்தில் நாம் அதே ப்ராப்பர்ட்டீ எடுத்துக்கொள்கிறோம் அதாவது இப்போது s → 0 என்றால் நாம் கீழ்கண்டவாறு எழுதலாம் இது பூஜ்ஜியத்தில் செயல்பாட்டின் இன்ஃபினிட்டி மைனஸ் மதிப்பில் செயல்பாட்டின் மதிப்பாக மாறும் இப்போது இருபுறமும் பூஜ்ஜியத்தில் செயல்பாட்டின் மதிப்பு இருக்கும் அவை இரண்டும் ரத்து செய்யப்படும் எனவே இறுதியாக என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டி செயல்பாட்டின் மதிப்பு கீழ்கண்டவாறு இருக்கும் எனவே இரண்டையும் இங்கே ஒப்பிட்டுப் பார்த்தால் s இன்ஃபினிட்டி க்கு செல்லும்போது செயல்பாடு மதிப்பு ஆரம்ப மதிப்பை கொடுக்கும் இறுதி மதிப்பின் போது f இன்ஃபினிட்டி லிமிட் 0 ஆக இருக்கும் மேலும் லிமிட் 0 ஆக இருக்கும் போது செயல்பாடு களின் மதிப்பைக் காண்பீர்கள் ஆகவே இன்ஃபினிட்டி க்கு செல்லும் போது நாம் பெறும் மதிப்பை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் தோற்றம் இருக்கும் மற்றும் s இன்ஃபினிட்டி க்கு செல்லும் போது நாம் பெரும் மதிப்பு ஆரிஜின் ல் இருக்கும் மற்றும் s இன்ஃபினிட்டி க்கு செல்லும் போது நீங்கள் பெறும் மதிப்பு இன்ஃபினிட்டி யில் இருக்கும் எனவே இவை இரண்டும் மிக முக்கியமான கோட்பாடுகள் ஆனால் பைனல் வேல்யூ தியரம் அதன் சொந்த வரம்புகளை கொண்டுள்ளது அந்த வரம்புகள் என்ன F இன் அனைத்து போல்ஸ் ம் s ப்ளேன் ன் இடது பாதியில் இருக்கும் போது மட்டுமே பைனல் வேல்யூ தியரம் செல்லுபடியாகும் போல்ஸ் என்றால் என்ன இந்த செயல்பாட்டின் சொல்வோம் வெறும் டினாமினேட்டர் ஐ எடுத்து 0 க்கு சமன் செய்து மேலும் இந்த வெளிப்பாட்டின் ரூட்ஸ் ஐ கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறீர்கள் இது செகண்ட் ஆர்டர் சமன்பாடு என்பதால் நீங்கள் s இன் இரண்டு ரூட்ஸ் ஐ பெறுவீர்கள் எனவே அந்த இரண்டு ரூட்ஸ் ம் இன் போல்ஸ் தவிர வேறொன்றுமில்லை அந்த ரூட்ஸ் களின் மதிப்பு ஏதேனும் நெகட்டிவ் ரியல் பார்ட் பகுதியைக் பகுதியைக் கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும் போல்ஸ் நெகட்டிவ் ரியல் பார்ட் பகுதியைக் கொண்டிருந்தால்செயல்பாட்டில் பைனல் வேல்யூ தியரம் ஐ பயன்படுத்தலாம் இதில் உள்ள ஒரே விதிவிலக்கு என்னவென்றால் யின் எளிய போல்ஸ் 0 க்கு சமமாக இருக்கும் போது இந்த வெளிப்பாடு 1s போன்ற மற்றொரு கூறுகளைக் கொண்டிருந்தால் ஒரு போல் 0 க்கு சமமாக கொண்டிருப்பீர்கள் எனவே பைனல் வேல்யூ தியரம் ஐ கண்டுபிடிப்பதில் ஒரே விதிவிலக்கு இதுதான் செயல்பாட்டின் இறுதி மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படும் போது இந்த இரண்டு விஷயங்களையும் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இன்ஃபினிட்டி யில் f இன் மதிப்பைப் பயன்படுத்தினால் பைனல் வேல்யூ தியரம் கீழ்கண்டவாறு இருக்கும் இது f செயல்பாட்டிலிருந்து காணக்கூடியது ஏனென்றால் செயல்பாட்டுடன் எக்ஸ்பொனென்ஷியலி டீகேயிங் கூறு உள்ளது எனவே இறுதி மதிப்பு எப்போதும் பூஜ்ஜியமாக இருக்கும் இப்போது இன்னொரு எடுத்து காட்டாக கீழ்கண்ட சமன்பாட்டை எடுத்து கொள்ளலாம் இப்போது பைனல் வேல்யூ தியரம் ஐ இதில் பயன்படுத்தினால் ஆனால் இது தவறு ஏனெனில் சைன் t என்ற செயல்பாடு எப்போதும் 1 மற்றும் 1 க்கு இடையில் ஆசிலேட் ஆகும் மேலும் t இன்ஃபினிட்டி க்கு முனைவதால் அதற்கு லிமிட் இருக்காது இப்போது இந்த விஷயத்தில் பைனல் வேல்யூ தியரம் ஐ பயன்படுத்த முடியாது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட செகண்ட் ஆர்டர் சமன்பாட்டின் ரூட்ஸ் அதாவது போல்ஸ் எடுத்துக் கொண்டால் போல்ஸ் s ±j மதிப்பைக் கொண்டிருக்கும் அவை s பிளேன் இடது பாதியில் இல்லை இந்த இரண்டு போல்ஸ் க்கும் நெகட்டிவ் ரியல் மதிப்பு இல்லை அதாவது இந்த விஷயத்தில் பைனல் வேல்யூ தியரம் ஐ பயன்படுத்த முடியாது எனவே பைனல் வேல்யூ தியரம் ஐ எங்கு பயன்படுத்த முடியும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் சைனூசாய்டல் செயல்பாடுகளின் இறுதி மதிப்புகளைக் கண்டுபிடிப்பதில் பைனல் வேல்யூ தியரம் ஐ பொருந்தாது என்பதை சுருக்கமாகக் கூறலாம் ஏனெனில் இந்த செயல்பாடுகள் இயற்கையில் ஆசிலேட்டரி மற்றும் இறுதி மதிப்புகள் இல்லை ஆரம்ப மதிப்புகள் மற்றும் பைனல் வேல்யூ தியரம் டைம் டொமைனிலும் s டொமைனிலும் ஆரிஜின் மற்றும் இன்ஃபினிட்டி இடையிலான உறவை காட்டுகிறது இந்த இரண்டு தியரம் ம் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் குறித்த பயனுள்ளதாக செயல்படுகிறது இப்போது சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் இதன் மூலம் நாம் விவாதிப்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இம்பல்ஸ் யூனிட் ஸ்டெப் மற்றும் எக்ஸ்பொனென்ஷியால் செயல்பாடு ஆகியவற்றில் இணைந்த f செயல்பாடு உள்ளது என்பதைப் பார்ப்போம் இங்கே லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி f இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மதிப்பைக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துவோம் அதன் மூலம் F δ 2 u − 3e−2t f t2sin 2t u செயல்பாடு என்றால் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இப்போது நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் நம்மிடம் ஒரு ஸ்கொயர் ஐட்டம் இருப்பதால் ஃப்ரீக்வன்சி டிஃபரென்ஷியேஷன் ஐ பயன்படுத்த வேண்டும் இந்த குறிப்பிட்ட டேர்ம் ஐ இருமுறை வேறுபடுத்த வேண்டும் அதாவது கேட் செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கும்படி கேட்டால் நாம் இங்கே என்ன பார்க்க முடியும் இது ஒரு கேட் செயல்பாடு இது இரண்டிலிருந்து தொடங்கி மூன்றில் நிறைவடைகிறது இந்த குறிப்பிட்ட செயல்பாடு இரண்டு யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டின் கலவையாகும் இந்த செயல்பாட்டை நீங்கள் g 10ut − 2 − ut − 3 என்று சொல்லலாம் இரண்டு யூனிட் ஸ்டெப் செயல்பாடுகளும் அந்தந்த டைம் பீரியட் ல் தாமதமாக போகிறது செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கீழ்கண்டவாறு ஆகும்

இவற்றோடு இன்றைய அமர்வு முடிந்தது இந்த அமர்வில் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டீஸ் பற்றி விவாதிக்கப்பட்டது இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கணக்கீடு பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிப்போம்